காந்தப்புலத்தில் சேமிக்கப்படும் ஆற்றல் II தீர்க்கப்பட்ட எடுத்துக்காட்டுகள் B எனும் ஒரு காந்தப்புலத்தில் ஆற்றல் அடர்த்தி 1 ஓவர் 2 மு 0 B வர்க்கம் என வழங்கப்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இப்போது சில எடுத்துக்காட்டுகளைக் காண இதைப் பயன்படுத்துவோம் எனவே ஒரு யூனிட் நீளத்திற்கு n திருப்பங்களைக் கொண்ட ஒரு நீண்ட சோலனாய்டை நான் எடுத்துக்கொள்வேன் எனவே இது மின்னோட்டம் I ஐச் சுமந்து செல்கிறது அது ஒரு யூனிட் நீளத்திற்கு n திருப்பங்களைக் கொண்டுள்ளது மற்றும் அது மின்னோட்டம் I ஐச் சுமந்து செல்கிறது இங்கு நிறுவப்பட்ட ஒரு காந்தப்புலம் b உள்ளது பின்னர் ஆற்றல் 1 ஓவர் 2 மு 0 b வர்க்கம் இருக்கும் இது ஒரு சோலெனாய்டில் உள்ள ஆற்றல் அடர்த்தி b இது என்னவென்று எனக்குத் தெரியும் இது 1 ஓவர் 2 மு 0 b மற்றும் I வர்க்கம் எனவே ஆற்றல் அடர்த்தி மு 0 n வர்க்கம் I வர்க்கம் வகுத்தல் 2 ஆகும் Energy density120B21200nI20n2I22 ஆகவே சேமிக்கப்படும் ஒரு யூனிட் நீள ஆற்றலுக்கு இது அர்த்தமுள்ளதாக இருப்பதைக் காண்போம் குறுக்குவெட்டுப் பகுதியாக இருக்கப் போகிறது அதை a மடங்கு யூனிட் நீளம் என்று அழைப்போம் அது கன அளவு ஆகும் எனவே ஒரு யூனிட் நீளத்திற்கு சேமிக்கப்படும் ஆற்றல் குறுக்கு வெட்டு பகுதியின் ஒரு மு 0 n வர்க்கம் I வர்க்கம் வகுத்தல் 2 ஆகும் இது சமமாக இருக்க வேண்டும் எனவே ஒரு யூனிட் நீளத்திற்கு சேமிக்கப்படும் ஆற்றல் மு 0 n வர்க்கம் I வர்க்கம் வகுத்தல் 2 மடங்கு a இது ஒரு அரை l I வர்க்கம் சமமாக இருக்க வேண்டும் மேலும் இது l ஐ மு 0 n வர்க்கம் சமமாக கொடுக்கிறது இது ஒரு யூனிட் நீளத்திற்கு தூண்டுதிறன் ஆகும் a0n2I2212LI2 or La0n2 தூண்டுதிறன் ஒரு யூனிட் நீளத்திற்கு ஒரு சோலெனாய்டுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும் அது சை மொத்த ஃப்ளக்ஸ் இது இந்த n திருப்பங்கள் வகுத்தல் I வழி கடந்து செல்கிறது இது n மடங்கு பரப்பளவில் இருக்கும் ஆனால் இந்த n திருப்பங்கள் புலம் n மு 0 I வகுத்தல் I இது ஒரு மு 0 n வர்க்கம் எனவே இந்த இரண்டும் பொருந்தும் a n 0IIa0n2 எனவே இது ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் அங்கு ஆற்றல் b இன் ஆற்றல் அடர்த்தியால் கணக்கிடப்படும் ஆற்றல் தூண்டுதிறன் முறையின் மூலம் தூண்டுதிறன் பொருந்துகிறது உங்களை ஆச்சரியப்படுத்த கூடாது ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தூண்டுதிறன் சூத்திரத்திலிருந்து தொடங்கி அந்த சூத்திரத்தை நாங்கள் பெற்றோம் அடுத்த எடுத்துக்காட்டு ஒரு ஷெல்லில் இணைக்கப்பட்ட மின்னோட்டம் சுமந்து செல்லும் கம்பியை எடுத்துக்கொள்வேன் இதன் மூலம் மின்னோட்டம் மீண்டும் வருகிறது கணித சிக்கல்களில் இருந்து என்னைக் காப்பாற்ற இப்போது நான் இந்த கம்பியை a ஆரம் கொண்டதாகவும் வெற்றுத்தனமாகவும் இருப்பதால் மின்னோட்டம் கம்பியின் மேற்பரப்பில் மட்டுமே பாய்கிறது எனவே மின்னோட்டம் மேற்பரப்பில் பாய்கிறது உள்ளே எதுவும் இல்லை எனவே இந்த ஆரம் a மற்றும் வெளிப்புற ஆரம் b ஆக இருக்கட்டும் ஆம்பியரின் சட்டத்தால் B இந்த கம்பியில் மு 0 ஓவர் 2 பை r மடங்கு I ஆக இருக்க வேண்டும் மற்றும் இந்த b மின்னோட்டம் உயர்கிறது என்றால் மின்னோட்டம் மேலே செல்கிறது b புலம் இது போன்ற வட்டமானது எனவே இந்த வெற்று b க்குள் b 0 முதல் சேமிக்கப்படும் ஆற்றல் இந்த பிராந்தியத்தில் மட்டுமே உள்ளது எனவே ஆற்றல் சேமிக்கப்பட்ட ஆற்றல் அடர்த்தி 1 ஓவர் 2 மு 0 b வர்க்கம் மு 0 வர்க்கம் I வர்க்கம் ஓவர் 4 பை வர்க்கம் r வர்க்கம் என்பது மு 0 ஓவர் 8 பை வர்க்கம் r வர்க்கம் I வர்க்கம் சமம் ஆகும் B0I2πr Energy density12002I242r20I282r2 ஒரு யூனிட் நீளத்திற்கு ஆற்றல் சேமிக்கப்படுவதை நான் கணக்கிட விரும்பினால் இது ஒரு யூனிட் நீளத்திற்கு சேமிக்கப்படும் ஆற்றல் இது மு 0 ஒரு மாறிலி I வர்க்கம் ஓவர் 8 பை வர்க்கம் தொகையீடு a இருந்து b வரை 2 பை r d r வகுத்தல் பை r வர்க்கம் க்கு சமமாக இருக்கும் மற்றும் இது மு 0 I வர்க்கம் ஓவர் 4 பை எல் என் ஆப் b ஓவர் a ஆகும் Energy storedlength 0I282ab2πrdrr20I24πlnba இது வரையறையின்படி 1 அரை l I வர்க்கம் என்பது மு 0 I வர்க்கம் ஓவர் 4 பை மடக்கை b ஓவர் a I வர்க்கம் சமமாக இருக்க வேண்டும் இது ரத்துசெய்கிறது மற்றும் I பெறுவது l ஐ மு ஓவர் பை மடக்கை b ஓவர் d 12LI20I24πlnbaL02πlnba மின்னோட்டம் I மற்றும் வெளியில் சுமந்து கொண்டிருக்கும் இந்த கம்பியில் இது மீண்டும் அர்த்தமுள்ளதா என்று பார்ப்போம் இது ஒரு யூனிட் நீளத்திற்கு ஒரு ஃப்ளக்ஸ் திரும்பி வருகிறது என்பது இந்த நிழலிடப்பட்ட பகுதியால் நான் காண்பிக்கும் இப் பகுதியில் இருக்கும் இது ஒரு யூனிட் நீளத்திற்கு ஒரு முறை br மடங்காக இருக்கும் இந்த யூனிட் நீளம் இதுதான் a முதல் b வரை அணியும் ஃப்ளக்ஸ் r ஆகும் மு 0 ஓவர் பை I தொகையீடு d r ஓவர் r a முதல் b வரை க்கு சமம் அது எனக்கு மு 0 ஓவர் 2 பை மடக்கை b ஓவர் a மடங்கு I ஐ தரும் நான் இதை lI சமமாக வேண்டும் எனவே இது எனக்கு l ஐ மு ஓவர் 2 பை மடக்கை b ஓவர் a சமமாக கிடைக்கும் அவை இரண்டும் ஒத்துப் போகிறது நான் தூண்டுதிறன் இருந்து சக்தியை எவ்வாறு கணக்கிடுகிறேன் பின்னர் அவற்றை பொருத்த முயற்சிக்கிறேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் அடுத்த எடுத்துக்காட்டில் அதன் முக்கியத்துவத்தைக் காட்டுகிறேன் dr02πIabdrr02πln ba ILI L02πlnba அடுத்த எடுத்துக்காட்டில் விநியோகிக்கப்பட்ட மின்னோட்டம் எனப்படுவதை நான் எடுத்துக்கொள்கிறேன் இதில் நாம் என்ன செய்வோம் என்றால் ஒரு திடமான மின்சாரம் I ஐ சுமந்து செல்லும் கம்பியை எடுப்போம் மேலும் மின்னோட்டம் வெளிப்புற உறை வழியாக மீண்டும் வருகிறது இது அதே ஆரம் பொருந்தும் கம்பி எனவே இந்த வெளிப்புற உறை வழியாக மின்னோட்டம் மீண்டும் வருகிறது இந்த கம்பியின் உள்ளே இருக்கும் காந்தப்புலத்தையும் அதில் சேமிக்கப்படும் ஆற்றலையும் கணக்கிடுவோம் பின்னர் ஆம்பியரின் Ampere's சட்டப்படி கம்பியின் அச்சில் இருந்து r தொலைவில் உள்ள காந்தப்புலத்தை நான் கணக்கிட்டால் நமக்கு கிடைப்பது b மடங்கு 2 பை r என்பது மு 0 விநியோகிக்கப்பட்ட மொத்த மின்சாரம் I ஓவர் பை a வர்க்கம் க்கு சமம் எனவே இணைக்கப்பட்ட மின்னோட்டம் I ஓவர் பை வர்க்கம் மடங்கு பை r வர்க்கம் என பெறப்படும் இந்த பை ஐ ரத்து செய்வோம் ஆகையால் நான் b ஐ மு 0 ஓவர் 2 பை a வர்க்கம் மடங்கு r பெறுவேன் எனவே கம்பியின் உள்ளே இருக்கும் புலம் ஒரு வரை நேர்கோட்டுடன் அதிகரித்து பின்னர் அது 0 ஆகிறது ஏனெனில் வெளியே நிகர இணைக்கப்பட்ட மின்னோட்டம் 0 ஆக உள்ளது ஆகையால் ஒரு யூனிட் கன அளவு சேமிக்கப்படும் ஆற்றல் 1 ஓவர் 2 மு 0 மடங்கு மு 0 வர்க்கம் r வர்க்கம் ஓவர் 4 பை a வர்க்கம் a ரீஸ் டூ 4 என்பது மு 0 ஓவர் 8 பை வர்க்கம் a ரீஸ் டூ 4 r வர்க்கம் க்கு சமம் r Energyvolume12002r242a4082a4r2 இப்போது ஒரு யூனிட் நீளத்திற்கு சேமிக்கப்பட்ட ஆற்றலைக் கணக்கிடுவோம் அது மு 0 ஓவர் 8 பை வர்க்கம் a ரீஸ் டூ 4 r வர்க்கம் மடங்கு 2 பை r v r தொகையீடு ஓவர் r 0 முதல் ஆரம் a வரை Energy storedlength0a082a4r2 2πrdr இதைக் கணக்கிடுவோம் ஆம் இது ஆற்றலைக் கணக்கிடுகிறது இதற்கு சமமாக நாம் பெறப்போவது தொகையீடு 0 முதல் a வரை மு 0 ஓவர் 8 பை வர்க்கம் a ரீஸ் டூ 4 மடங்கு 2 பை அங்கே ஒரு r 2 பை r r r வர்க்கம் 2 பை r 2 பை க்கு சமமான இந்த r இங்கே ரத்தாகிறது மற்றும் இது 4 பை கொடுக்கிறது எனவே இது மு 0 ஓவர் 4 பை a ரீஸ் டூ 4 மடங்கு a ரீஸ் டூ 4 வகுத்தல் பை 4 என வருகிறது அவை மு 0 a ரீஸ் டூ 4 மறுபடியும் இங்கே 16 பை மீது ரத்தாகிறது நான் ஒரு I வர்க்கம் I வர்க்கம் மறந்துவிட்டேன் மற்றும் இங்கே அது 1 அரை l I வர்க்கத்திற்கு சமம் அவை ஒருசேர எனக்கு l ஐ மு 0 ஓவர் 8 பை யூனிட் நீளம் ஆகும் ஃப்ளக்ஸ் சூத்திரத்தின் மூலம் l கணக்கீட்டை நான் கணக்கிட்டால் மொத்த ஃப்ளக்ஸ் ஐ r ஆல் வகுக்கிறேன் 2πrdr016πI2 016πI212LI2 or L08πlength நாம் என்ன பதிலைப் பெறுவோம் என்று பார்ப்போம் அந்த விஷயத்தில் நான் பெறப் போகும் பதில் இந்த கம்பியை எடுத்துக்கொள்வோம் அதில் காந்தப்புல கோடுகள் சுற்றி வருகின்றன b நீங்கள் ஏற்கனவே I திசையில் கணக்கிட்டுள்ளீர்கள் இது மு 0 ஓவர் 2 பை a வர்க்கம் I மடங்கு r க்கு சமம் எனவே நான் ஒரு யூனிட் நீளத்திற்கு ஃப்ளக்ஸ் கணக்கிட விரும்பினால் இந்த தடிமன் dr ஐ எடுத்துக்கொள்வேன் மற்றும் ஃப்ளக்ஸ் கணக்கிட்டால் அது b I ஓவர் 2 பை a வர்க்கம் r மடங்கு br 0 ஆக இருக்கும் இது எனக்குb I ஓவர் 4 பை a வர்க்கம் கொடுக்கும் இதில் a வர்க்கம் a வர்க்கம் ரத்தாகிறது மற்றும் நான் வருந்துகிறேன் இது இல்லை மு 0 இது மு 0 எனவே இது எனக்கு மு 0 ஓவர் 4 பை ஐ தருகிறது இதை நான் lI க்கு சமன் செய்தால் l க்கு மு 0 ஓவர் 4 பை சமம் ஆகும் எந்த பதில் சரியானது முந்தைய பதில் மு 0 ஓவர் 8 பை இந்த முறை மு 0 ஓவர் 4 பை ஐப் பெறுகிறது எனவே மின்னோட்டத்தின் விநியோகம் இருக்கும் சந்தர்ப்பங்களில் நீங்கள் ஆற்றல் முறை மூலம் அல்லது ஃப்ளக்ஸ் மூலம் இரண்டு வெவ்வேறு பதில்களைப் பெறுவீர்கள் இது உண்மையில் பதில் சரியானதல்ல ஏனெனில் இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது என்றால் மின்னோட்டம் விநியோகிக்கப்படுகிறது எனவே ஃப்ளக்ஸ் பலவிதமான மின் ஓட்டங்களால் ஏற்படுகிறது மற்றும் ஒருவர் ஃப்ளக்ஸ் இணைப்பு முறை எனப்படும் ஒன்றைப் பயன்படுத்த வேண்டும் இதில் ஒவ்வொரு சிறிய மின்னோட்டத்தின் காரணமாக நீங்கள் பாய்மையை எடுத்துக்கொள்கிறேன் நான் சமர்ப்பிப்பதன் மூலம் பதிலைப் பெறுவேன் ஆனால் இது ஆற்றல் முறையை பயன்படுத்துவதை விட பாதுகாப்பானது அங்கு எந்த நேரத்திலும் அனைத்து மின்னூட்டத்திற்கும் b வழங்கப்படும் மற்றும் நீங்கள் பெறும் பதில் சரியானது